pMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும் காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் ஆனது nMOS டிரான்சிஸ்டரைப் பயன்படுத்தும் அதே ஸ்மால் சிக்னல் படத்தைக் கொண்டிருப்பதையும் அதன் குணாதிசயமும் கடைசியாக ஒரே மாதிரியாக இருப்பதைக் கண்டோம் இந்த இரண்டிற்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் அளவுரு மதிப்புகளில் மட்டுமே இருக்கும் ஏனெனில் µncox ஆனது µpcox இலிருந்து வேறுபட்டது மற்றும் VTP ஆனது VTN இலிருந்து வேறுபட்டது ஒரே செயல்திறனைப் பெற நீங்கள் வெவ்வேறு காம்போனென்ட் மதிப்புகளைப் பயன்படுத்த வேண்டும் அல்லது அதே காம்போனென்ட் மதிப்புகளைப் பயன்படுத்தினால் அதே லோட் ரெசிஸ்டன்ஸ் மற்றும் பலவற்றைச் சொல்லலாம் அதே ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் நீங்கள் கெய்ன் இன் வேறுபட்ட மதிப்பைப் பெறுவீர்கள் ஆனால் தரமான முறையில் ஸ்மால் சிக்னல் படத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை இப்போது ஸ்விங் லிமிட்கள் கொண்ட ஆம்பிளிஃபைர் இன் பெரிய சிக்னல் பண்புகளைப் பார்ப்போம் இப்போது இது pMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இந்த விஷயத்தில் எளிமைக்காக இந்த Rs ஐ நீக்குகிறேன் கணக்கீடுகள் Rs உடன் கூட சரியாக இருந்தாலும் இந்த Rs மற்றும் R1 ║ R2 இடையே எப்பொழுதும் வோல்ட்டேஜ் இன் கூடுதல் பிரிவைப் பெறுகிறோம் நான் அதை அகற்றுவேன் மேலும் C1 மற்றும் C1 ஆகியவை மிகப் பெரியவை என்று நான் கருதுகிறேன் அதனால் அவை ஷார்ட் சர்க்யூட் என்று கருதலாம் எனவே இது 3 MΩ என்றும் இது 21 MΩ என்றும் இந்த வோல்ட்டேஜ் 3 வோல்ட் என்றும் RD ஆனது 100 KΩ என்றும் RL ஆனது 100 KΩ என்றும் சொல்லலாம் இது விளக்கத்திற்காக மட்டுமே இப்போது குய்ஸ்சென்ட் நிலையில் இந்த வோல்ட்டேஜ் VSD ஆனது 4 வோல்ட் ஆகும் இப்போது சிக்னல் ஸ்விங்கில் நமக்கு ஏன் லிமிட்கள் உள்ளன டிரான்சிஸ்டர் ட்ரையோட் பகுதிக்குள் அல்லது கட் ஆஃப் பகுதிக்குள் செல்லலாம் எனவே இதன் காரணமாக நீங்கள் சர்க்யூட்க்கு விண்ணப்பிக்கக்கூடிய இன்புட் vi இன் மதிப்பு குறைவாக உள்ளது எனவே இப்போது pMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்கள் நிலைமை அதே மாதிரியாகவே இருக்கும் என்பதை நாம் ஆராய்வோம் ஸ்சேச்சுரேசனில் இருக்க வேண்டிய நிபந்தனை என்னவென்றால் VSD ≥ VSG VTP கட் ஆஃப் ஆவதைத் தவிர்ப்பதற்கான நிபந்தனை என்னவென்றால் கட் ஆஃப் ஆகாமல் இருக்க எழுதுவது ID 0 மற்றும் இவை ஆபரேட்டிங் பாய்ண்ட் மதிப்பு அல்ல ஆனால் சிக்னல் பயன்படுத்தப்படும் போது மொத்த அளவுகளைக் குறிக்கும் எனவே நாம் செய்ய வேண்டியது nMOS ஆம்பிளிஃபைர்களில் நாம் செய்ததைப் போலவே உள்ளது முதலில் மொத்த VSG VSD மற்றும் ID ஆகியவற்றைக் கண்டுபிடித்து இந்த நிபந்தனைகளைப் பயன்படுத்த வேண்டும் ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் நம்மிடம் VSG0 3 வோல்ட்கள் மற்றும் VSD0 4 வோல்ட்கள் உள்ளன அல்லது வோல்ட்டேஜ்களை கிரவுண்ட் ரெபெரென்ஸ் ஆக குறிப்பிட்டால் கேட் வோல்ட்டேஜ் 21 வோல்ட்டாகவும் ட்ரைன் வோல்ட்டேஜ் 20 வோல்ட்டாகவும் இருக்கும் சில சமயங்களில் ஸ்சேச்சுரேசன் ட்ரையோட் எல்லைக்கு VGS மற்றும் VDS என்பதற்குப் பதிலாக VG மற்றும் VD ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் நிபந்தனையைக் குறிப்பிடுகிறீர்கள் அதுவும் சாத்தியமாகும் எனவே அவற்றையும் எழுதி உள்ளேன் கரண்ட் ID ஆனது 200 µA ஆகும் அது நிச்சயமாக கீழ்நோக்கிப் பாய்கிறது எனவே pMOS டிரான்சிஸ்டரில் உள்ள IDயும் கீழே பாயும் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இப்போது சிக்னல் vi பயன்படுத்தப்படும் போது இந்த நோடில் உள்ள வோல்ட்டேஜ் அதாவது குய்ஸ்சென்ட் வோல்ட்டேஜ் ஆனது 21 வோல்ட் vi ஆக இருக்கும் ஏனெனில் நீங்கள் vi ஐப் பயன்படுத்தவில்லை எனில் அல்லது vi ஐ 0 ஆக அமைத்தால் இது கிரவுண்ட்டைப் பொறுத்து 21 வோல்ட் ஆகும் நினைவில் வைத்து கொள்ளுங்கள் நான் சில நோடுகளில் வோல்ட்டேஜ் என்று கூறும்போது அது சர்க்யூட்டின் பொதுவான கிரவுண்ட் நோடைக் குறிக்கிறது எனவே இது 21 V vi ஆகும் இப்போது பவர் சப்ளை காரணமாக இந்த புள்ளி கிரவுண்ட்டில் இருந்து 24 வோல்ட்க்கு மேலே உள்ளது எனவே VSG என்பது நீங்கள் எளிதாகக் காணலாம் மொத்த அளவைக் கணக்கிட்டால் VSG ஆனது 24 வோல்ட் கேட் வோல்ட்டேஜ் இது 3 vi வோல்ட் என்று உங்களுக்குச் சொல்கிறது இதைப் பற்றி சிந்திக்க மற்றொரு வழி என்னவென்றால் vi பாசிட்டிவ் மதிப்பைக் கொண்டிருந்தால் இந்த வோல்ட்டேஜ் அதிகரிக்கிறது மற்றும் சோர்ஸ் வோல்ட்டேஜ் அப்படியே இருக்கும் எனவே சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் உண்மையில் குறைக்கப்பட்டது ஏனெனில் கேட் ஏற்கனவே மேலே செல்கிறது nMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்யின் விஷயத்தில் இது முக்கியமான வேறுபாட்டை நீங்கள் காண்கிறீர்கள் இது 3 V vi அல்லது VGS0 vi ஆக இருந்திருக்கும் இப்போது pMOS இல் ஒரு மைனஸ் VSG 3 V vi உள்ளது இப்போது இங்கு ட்ரைன் வோல்ட்டேஜ் அதாவது குய்ஸ்சென்ட் வோல்ட்டேஜ் ஆனது 20 வோல்ட் ஆகும் மற்றும் ட்ரைன்னில் இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் என்ன என்பதை ஸ்மால் சிக்னல் படத்தில் இருந்து பெறலாம் எனவே நம்மிடம் vi உள்ளது இது MOS டிரான்சிஸ்டரின் கேட் ட்ரைன் மற்றும் சோர்ஸ் நம்மிடம் RD மற்றும் RL உள்ளது எனவே vGS vi எனவே இது gm vGS மற்றும் கிரவுண்ட்டைப் பொறுத்து ட்ரைன் வோல்ட்டேஜ் என்பது ஸ்மால் சிக்னல் கிரவுண்ட் gm RD ║ RL vGS இந்த குறிப்பிட்ட வழக்கில் gm என்பது 200 µS மற்றும் RD மற்றும் RL 100 KΩ ஆகும் எனவே இது இவ்வாறு மாறிவிடும் 200 µS 50 KΩ 10 vi எனவே ட்ரைன் இல் உள்ள இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் ஆனது 10 vi எனவே இங்கே ட்ரைன் இல் உள்ள இன்க்ரிமெண்டல் வோல்ட்டேஜ் 10 vi அதனால் மொத்த வோல்ட்டேஜ் ஆனது 20 V 10 vi எனவே VSD ஆனது 24 வோல்ட் மைனஸ் இது என்று நீங்கள் பார்க்க முடியும் 24 வோல்ட் மைனஸ் இந்த முழு அளவு எனவே VSD ஆனது 4 V 10 vi ஆகும் மீண்டும் நீங்கள் குறியின் தலைகீழ் மாற்றத்தைக் காண்கிறீர்கள் இறுதியாக நீங்கள் காணக்கூடிய இன்க்ரிமெண்டல் ட்ரைன் கரண்ட் என்ன என்றால் அது இன்க்ரிமெண்டல் ட்ரைன் கரண்ட் gm vGS இது ட்ரைன்னில் இருந்து சோர்ஸ்ஸிற்கு செல்கிறது ஆனால் இங்கே மொத்த ட்ரைன் கரண்ட் சோர்ஸ்ஸிலிருந்து ட்ரைன் செல்கிறது இன்க்ரிமெண்டல் ட்ரைன் கரண்ட் gm vGS ட்ரைன் செல்கிறது எனவே ட்ரைன்னில் இருந்து வெளியே வரும் இன்க்ரிமெண்டல் கரண்ட் ஆனது gm vGS ஆக மொத்த ட்ரைன் கரண்ட் ஆனது 200 µA gm vGS அல்லது gm vi ஆகும் ஏனெனில் இந்த வழக்கில் vi மற்றும் vGS இரண்டுமே ஒன்றுதான் இது 200 µA 200 µS vi எனவே முக்கியமான வேறுபாடுகள் இந்த குறிகளில் இருப்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே அதன் அர்த்தம் என்ன என்றால் முதலில் டிரான்சிஸ்டரை ஸ்சேச்சுரேசன் பகுதியில் வைக்க முயற்சிப்போம் VSD ≥ VSG VT எனில் அது ஸ்சேச்சுரேசனில் VSD 4 volts 10 vi ஆக இருக்கும் பொதுவாக இது ஆபரேட்டிங் பாய்ண்ட்டில் VSD0 ஆக இருக்கும் நான் அதை Q க்கு குய்ஸ்சென்ட் பாய்ண்ட் பிளஸ் ஆம்பிளிஃபைர் இன் கெய்ன் gm RD ║ RL vi என எழுதுவேன் உங்களிடம் சில Rs இருந்தால் நீங்கள் Rs மற்றும் R1 ║R2 இடையேயான பிரிவையும் சேர்க்க வேண்டும் இது VSG ஐ விட 3 வோல்ட் vi ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் இதில் த்ரஸ்சோல்ட் வோல்ட்டேஜ் 1V ஐக் கழிக்க செய்ய வேண்டும் VSD0 gm RD ║ RL vi VSG0 vi VTP இதிலிருந்து எனக்கு என்ன கிடைக்கும் எனவே நான் பெறுகிறேன் இதை நான் பெறும் மறுபக்கத்திற்கு எடுத்துச் செல்கிறேன் 11vi 3 V 1 V 4 V 2 V அல்லது vi 2 11 V இப்போது nMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர் இன் விஷயத்தில் நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஸ்சேச்சுரேசன் நிலை vi க்கு அப்பர் லிமிட்டை அமைக்கும் இப்போது vi க்கு லோயர் லிமிட் அமைக்கப்பட்டுள்ளது நீங்கள் vi 211 வோல்ட் என்று இருப்பதாய் பார்க்கலாம் இது vi சிறியதாக ஏன் இங்கே நடக்கிறது கேட் வோல்ட்டேஜ் சிறியதாகிறது கேட் வோல்ட்டேஜ் சிறியதாக மாறினால் சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் பெரிதாகி டிரான்சிஸ்டர் வழியாக செல்லும் கரண்ட் அதிகரிக்கிறது டிரான்சிஸ்டர் வழியாக செல்லும் கரண்ட் அதிகரிக்கும் போது ட்ரைன் வோல்ட்டேஜ் அதிகரிக்கிறது ஏனெனில் அந்த கரண்ட் RD மற்றும் RL ஆகியவற்றின் பேரலல் கலவையில் செல்கிறது ட்ரைன் வோல்ட்டேஜ் அதிகரிப்பதால் கேட் வோல்ட்டேஜ் குறைகிறது ட்ரைன் வோல்ட்டேஜ் மேலே செல்கிறது எனவே அது ட்ரையோட் பகுதியை நோக்கி செல்கிறது மற்றும் ட்ரையோட் பகுதி ஸ்சேச்சுரேசன் எல்லையை உண்மையில் vi க்கு நெகடிவ் லிமிட்டை அமைக்கிறது கரண்ட்கள் மற்றும் வோல்ட்டேஜ்களின் போலாரிட்டிகள் தலைகீழாக மாறுவதால் nMOS உடன் ஒப்பிடும்போது pMOS விஷயத்தில் ஸ்விங் லிமிட்கள் எதிர்திசையில் இருக்கும் மீண்டும் நான் அதை பொதுவான சொற்களில் எழுதுகிறேன் vi ≥ 1gm RD ║ RL nMOS ஆம்பிளிஃபைர் இன் விஷயத்தில் இந்த சொற்கள் ஏன் வருகின்றன என்பதை நான் ஏற்கனவே விளக்கியிருக்கிறேன் நம்மிடம் டினோமரேட்டரில் 1 உள்ளது ஏனெனில் கேட் வோல்ட்டேஜ் ஒரு யூனிட்டால் மாறுகிறது அதேசமயம் ட்ரைன் ஆனது கெய்ன் யூனிட்களால் மாறுகிறது எனவே கேட் ட்ரைன் வோல்ட்டேஜ் 1 கெய்ன் யூனிட்களால் மாறுகிறது நீங்கள் நியூமரேட்டரைப் பார்த்தால் இந்த வித்தியாசம் குய்ஸ்சென்ட் கேட் ட்ரைன் வோல்ட்டேஜ் அல்லது குய்ஸ்சென்ட் ட்ரைன் ஆனது கேட் வோல்ட்டேஜ் இன் எதிர்மறை ஆகும் எனவே ட்ரைன் ஆனது கேட்க்குக் கீழே இருந்தால் பிரிப்பு பெரியதாக இருக்கும் மேலும் பெரிய ஸ்விங் லிமிட்டைப் பெறுவீர்கள் nMOS விஷயத்தில் இது நேர்மாறானது கேட் வோல்ட்டேஜ்ஜிற்கு மேலே ட்ரைன் இருக்க வேண்டும் அதனால் அது குறைவதற்கு நிறைய இடங்கள் உள்ளன இந்த வழக்கில் ட்ரைன் ஆனது கேட் வோல்ட்டேஜ்ஜிற்கு கீழே இருக்க வேண்டும் அதனால் அது உயருவதற்கு நிறைய இடங்கள் இருக்கும் அதே போல நீங்கள் கட் ஆஃப் கண்டிஷனைப் பயன்படுத்தினால் நமக்கு ID ≥ 0 வேண்டும் மீண்டும் நான் முன்பு விளக்கியது போல் கேட் சோர்ஸ் வோல்டேஜ் த்ரெஷோல்ட் வோல்டேஜ் ஐ விட அதிகமாக இருக்க வேண்டும் என்று சோர்ஸ் கேட் வோல்டேஜ் இன் அடிப்படையிலான நிபந்தனையையும் நாம் பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் மரபுப்படி இதைப் பயன்படுத்துகிறோம் ஏனெனில் இதை பைபோலார் டிரான்சிஸ்டருடன் பயன்படுத்தலாம் மற்றும் மொத்த ட்ரைன் கரண்ட் என்ன என்றால் அது குய்ஸ்சென்ட் கரண்ட் 200 µA 200 µS vi ≥ 0 ஆகும் மேலும் இது vi ≤ 1 V என்று உங்களுக்குச் சொல்கிறது எனவே முன்பு nMOS ஆம்ப்ளிஃபையரின் பொதுவான சோர்ஸ்ஸில் கட் ஆஃப் நிபந்தனையானது vi யில் லோயர் லிமிட்டை விதிக்கிறது இப்போது அது அப்பர் லிமிட்டில் விதிக்கிறது ஏனெனில் vi மேலும் மேலும் பாசிட்டிவ் ஆக மாறுகிறது கேட் மேலே செல்கிறது சோர்ஸ் கேட் வோல்ட்டேஜ் குறைகிறது மற்றும் ட்ரைன் கரண்ட் குறைகிறது ஒரு கட்டத்தில் அது கட் ஆஃப் பகுதிக்குள் நுழையும் பொதுவாக மொத்த ட்ரைன் கரண்ட் ஆனது குய்ஸ்சென்ட் ட்ரைன் கரண்ட் gm vGS ஆக இருக்கும் மற்றும் இது ஜீரோவை விட அதிகமாகவோ அல்லது சமமாகவோ இருக்க வேண்டும் எனவே நமது விஷயத்தில் vGS ஆனது vi க்குச் சமம் எனவே இது gm vi vi ≤ ID0 gm சுருக்கமாக nMOS மற்றும் pMOS காமன் சோர்ஸ் ஆம்பிளிஃபைர்யின் ஸ்மால் சிக்னல் படம் ஒன்றுதான் மற்ற எல்லா வகை ஆம்பிளிஃபைர்களிலும் இது பொருந்தும் நீங்கள் nMOS மற்றும் pMOS ஆகியவற்றை ஸ்மால் சிக்னல் வாரியாகப் பார்த்தால் அதே இருக்கும் பெரிய சிக்னல் வாரியாக அவை வித்தியாசமாக இருக்கும் குறிப்பாக ஸ்விங் லிமிட்கள் நேர்மாறாக உள்ளன சில சர்க்யூட் ஸ்சேச்சுரேசன் nMOS ஆம்பிளிஃபைர்ரில் அப்பர் லிமிட்டை விதித்தால் இது pMOS ஆம்பிளிஃபைர்ரில் லோயர் லிமிட்டை விதிக்கும் இதேபோல கட் ஆஃப் க்கும் இருக்கும்